வணக்கம் நாம் ஏற்கனவே நிதிநிலை அறிக்கைகள் குறித்து விவாதித்தோம் நீங்கள் இருப்புநிலை குறிப்பில் இவற்றை பயிற்சிசெய்கிறீர்கள் என நம்புகிறேன் பின்னர் P மற்றும் L மற்றும் கடைசி இரண்டு விரிவுரைகளில் அல்லது கடைசி 3 4 விரிவுரைகளில் பணப்பாய்வு பற்றி விவாதித்து வருகிறோம் எனவே இப்போது நாம் சில கருத்தியல் மற்றும் தத்துவார்த்த அம்சங்களுக்கு செல்லப் போகிறோம் ஒரு வாரத்திற்கு நாம் சில கருத்தியல் அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் அதே நேரத்தில் நிதி அறிக்கைகளில் உங்கள் நடைமுறையைத் தொடருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த கருத்தியல் அம்சங்கள் சமமாக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதனால் கணக்கியல் தொடர்பான பல்வேறு அம்சங்களைப் பற்றிய ஒட்டுமொத்த விவரத்தை பெறுவீர்கள் அவை பெருநிறுவன அல்லது வணிக உலகிற்கு மிகவும் முக்கியம் இப்போது விவாதிக்கப்போகும் தலைப்பு மிகவும் அதிகமாக பேசப்படும் முக்கிய தலைப்பு "கார்ப்பரேட் கவர்னன்ஸ்" உங்களில் பெரும்பாலோர் இந்த வார்த்தையை கேட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கார்ப்பரேட் நிர்வாகத்தின் பற்றாக்குறை சில மோசடிகளுக்கு வழிவகுத்தது சில சிக்கல்களுக்கு வழிவகுத்தது என தவறான காரணங்கள் பெரும்பாலும் செய்திகளில் பார்த்துள்ளோம் எனவே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்றால் என்ன இது தற்போதைய ppt இல் விவாதிக்கப்படும் இப்போது நீங்கள் அதை என்னவென்று புரிந்துகொள்கிறீர்கள் அது என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா பெயர் குறிப்பிடுவது போல அதில் இரண்டு பெயர் பாகங்கள் உள்ளன ஒன்று கார்ப்பரேட் மற்றொன்று ஆளுகை கார்ப்பரேட் என்பது நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களைக் குறிக்கிறது ஆளுகை என்பது நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான அல்லது நிறுவனத்தை இயக்குவதற்கான விதிகளைக் குறிக்கிறது எனவே நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான விதிமுறைகள் இவை ஆளுகை என்றால் என்ன என்பதற்கான சில விளக்கங்கள் இவை இப்போது ஆளுகை என்பது நிறுவனம் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் பல்வேறு வழிமுறைகள் செயல்முறைகள் மற்றும் உறவுகளைக் கொண்டுள்ளது நிறுவனம் ஒழுங்காக ஆளப்பட வேண்டும் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட வேண்டும் ஒழுங்காக இயக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே பல்வேறு செயல்முறைகள் உருவாகின்றன இப்போது ஆளுகை கட்டமைப்புகள் மற்றும் கொள்கைகள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளின் விநியோகத்தை அடையாளம் காண்கின்றன ஏனெனில் நிறுவனத்தில் பல்வேறு பங்குதாரர்கள் உள்ளனர் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பங்குதாரர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆனால் பங்குதாரர்கள் எண்ணிக்கையில் பெரியவர்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் பரந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இல்லை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பங்குதாரர்களின் எண்ணிக்கை 2 3 4 5 10 குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு பொது நிறுவனத்திற்கு பங்குதாரர்களின் பற்றாக்குறை உள்ளது மேலும் அவை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நகரங்களில் பெரிய நிறுவனங்களுக்கு அமைந்துள்ளன அவை உலகம் முழுவதும் உள்ளன எனவே அவர்களால் அன்றாட விவகாரங்களை நிர்வகிக்க முடியாது எனவே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குநர்கள் குழு என அழைக்கப்படும் தங்கள் பிரதிநிதிகளை நியமிக்கிறார்கள் எனவே நமக்கு இப்போது இரண்டு கட்சிகள் கிடைத்துள்ளன நமக்கு பங்குதாரர்களை உரிமையாளர்களாகப் பெற்றுள்ளோம் பின்னர் இயக்குநர்கள் குழு உள்ளது மற்ற பங்குதாரர்களும் உள்ளனர் அன்றாட மேலாண்மை அல்லது வழக்கமான செயல்பாட்டைச் செய்யும் மேலாளர்கள் உள்ளனர் அவர்கள் நிறுவனத்தின் ஊழியர்களாக இருப்பார்கள் மற்றும் பிற ஊழியர்களும் உள்ளனர் இப்போது நிறுவனம் பணம் இல்லாமல் செயல்பட முடியாது பங்குதாரர் ஒரு மூலம் ஆதாரம் ஆனால் கடன் வழங்குநர்கள் வங்கியாளர்களின் வடிவத்தில் நிறுவனங்களின் வடிவத்தில் கடன் பத்திரதாரர்களின் வடிவத்தில் உள்ளனர் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்களும் பங்குதாரர்கள் அது தவிர கடனாளிகள் அரசு தணிக்கையாளர்கள் உள்ளனர் இந்த பங்குதாரர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன சில நேரங்களில் மோதல்கள் உள்ளன அவை ஒருவருக்கொருவர் எதிர்பானவர்கள் எனவே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சில விதிகளை உருவாக்க முற்படுகிறது ஒருவருக்கொருவர் சண்டையிடாதீர்கள் உங்கள் பொறுப்பைச் சரியாகச் செய்யுங்கள் உங்கள் உரிமைகளைப் பெறுங்கள் மற்ற நபர்களின் உரிமைகளை நீங்கள் ஆக்கிரமிக்கவில்லை என்பதைப் பார்த்துக்கொள்ளுங்கள் கார்ப்பரேட் ஆளுகையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் ஆளுகை கட்டமைப்பில் அது உள்ளடக்கப்பட்டுள்ளது அதைப் பெறுகிறீர்களா இப்போது அது ஏன் அவசியம் வெவ்வேறு பங்குதாரர்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இது அவசியம் இயற்கையான மோதல்கள் உள்ளன தனியுரிம அக்கறை கூட்டாண்மை மற்றும் நிறுவனம் போன்ற பல்வேறு வகையான வணிகங்கள் உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் தனியுரிம அக்கறையில் என்ன நடக்கும் ஒரு நபர் உரிமையாளர் மட்டுமே இருக்கிறார் பெரும்பாலும் அதே நபர் ஒரு மேலாளர் எனவே வட்டி மோதல் இல்லை அவர் உரிமையாளர் மற்றும் அதே நபர் மேலாளர் நிறுவனத்தில் அப்படி இல்லை பங்குதாரர்கள் உரிமையாளர்கள் இயக்குநர்கள் குழு அவர்களின் உயர் நிர்வாகமாகும் எனவே ஒரு மோதல் உள்ளது பங்குதாரர்கள் அதிக லாபத்தை விரும்புகிறார்கள் இயக்குநர்கள் குழு அதிக ஊதியத்தை விரும்புகிறது எனவே அவர்களின் சண்டைகளைத் தவிர்ப்பது மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட உரிமைகள் மற்றும் பொறுப்புகளைக் கொண்டிருக்க நமக்கு பெருநிறுவன ஆளுகை தேவை எனவே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நடைமுறைகள் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் ஆர்வத்தை சீரமைக்க முயற்சிப்பது சண்டையிடாதவர்கள் அத்தகைய ஒரு பொறிமுறை அல்லது ஏற்பாடு அல்லது செயல்முறையை அனைத்து பங்குதாரர்களும் பயனடையச் செய்யும் மற்றும் இயற்கையாகவே நிறுவனம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமாக புரிகிறதா இப்போது இவை பெருநிறுவன நிர்வாகத்தின் முக்கிய கொள்கைகள் வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் அறங்காவலர் மற்றும் நெறிமுறைகள் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் வெளிப்படைத்தன்மை பங்குதாரர்கள் தொலைவில் இருப்பதால் ஒரு இடத்தில் கடன் வழங்குபவர்கள் வாடிக்கையாளர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நிறுவனத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் எனவே நிறுவனம் தனது விவகாரங்களை அனைவருக்கும் தேவையான வகையில் கிடைக்க வேண்டும் இயக்குநர் குழு தங்களுக்கு சில தகவல்கள் அல்லது அவர்களது உறவினர்களுக்கு இன்னும் சில தகவல்கள் என்று பாகுபாடு காட்டக்கூடாது அதே நேரத்தில் மற்ற பங்குதாரர்கள் இருட்டில் வைக்கப்படுகிறார்கள் அது மக்களுக்கு தவறான சமிக்ஞையை வழங்கும் எனவே அத்தியாவசியக் கொள்கைகளில் ஒன்று வெளிப்படையான செயல்பாடுகள் அல்லது வெளிப்படையான நிர்வாக அமைப்பு இரண்டாவது பொறுப்புக்கூறல் இப்போது நிறுவனத்தை நடத்துபவர்கள் குழுவாகவோ அல்லது பணியாளர்களாகவோ அவர்கள் பொறுப்புக்கூற வேண்டும் அவர்கள் ஊதியம் பெறுகிறார்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்கள் பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவே பொறுப்புக்கூறல் அடுத்தது அறங்காவலர் குழுவும் மேலாளர்களும் தங்களை அறங்காவலர்களாக கருதுவது மிகவும் முக்கியம் அவர்கள் ஊதியம் எடுக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல அவர்கள் ஊதியத்தை சட்டபூர்வமான வழியில் எடுக்க வேண்டும் ஆனால் நிறுவனத்தின் மோசடியாக இருக்கக்கூடாது அவர்களின் சுயநல நோக்கத்திற்காக நிறுவனத்தின் நலனுக்கு எதிரான இத்தகைய பரிவர்த்தனைகளில் நுழையக்கூடாது அதனால்தான் அறங்காவலர் என்பது மிக முக்கியமான கொள்கையாகும் கடைசியாக ஆனால் மிக முக்கியமானது நெறிமுறைகள் உயர்ந்த தார்மீக விழுமியங்களின் தேவை உள்ளது அதன் வணிகம் நமக்கு தெரியும் எல்லோரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை தார்மீகக் கொள்கைகளைப் பின்பற்ற வேண்டும் எனவே இயக்குநர்கள் குழு பங்குதாரர்களை ஏமாற்ற முயற்சித்தால் அல்லது ஒரு மேலாளர்கள் தொழில்நுட்பத்தை வேறொருவருக்குக் கொடுக்க முயற்சித்தால் அல்லது பொறுப்பானவர்கள் எங்கள் போட்டியாளர்களிடம் எங்கள் உத்திகளைக் கூறுகிறார்கள் இது நெறிமுறைகள் இல்லாதது மற்றும் அது நிறுவனத்திற்கு இழப்பைக் கொடுக்கும் இது பங்குதாரர்களுக்கும் இழப்பைக் கொடுக்கும் எனவே முக்கியத்துவம் பெறுவது மற்றும் அனைத்து பங்குதாரர்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை உணர வைப்பது மிகவும் முக்கியம் ஆனால் நெறிமுறை முறையில் இந்தியில் இதை "SHUBH LABH" என்று அழைக்கலாம் அவர்கள் SHUBH வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு லாபம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஈவுத்தொகை இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு ஒரு நன்னெறி முறையில் இருக்க வேண்டும் எனவே இவை பெருநிறுவன நிர்வாகத்தின் தேவையான கொள்கைகள் இப்போது நாம் ஏற்கனவே அதைப் பற்றி விவாதித்தோம் ஆனால் இப்போது நீங்கள் அதை ஒரு பெரிய வடிவத்தில் பார்க்கலாம் பங்குதாரர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய வடிவம் உள்ளது அவை ஆபத்தில் இருப்பதால் நான் அதை சிவப்பு நிறத்தில் வைத்துள்ளேன் அவர்கள் பணத்தை வைத்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை உங்களிடம் மூத்த மேலாளர்கள் என்று அழைக்கப்படும் மற்றொரு வடிவம் உள்ளது வாரியம் மற்றும் நிறுவனத்தின் மீது அன்றாட கட்டுப்பாட்டைக் கொண்ட பல மேலாளர்கள் அடங்கிய பொதுச் சொல்லை நான் வைத்திருக்கிறேன் எனவே உரிமையும் கட்டுப்பாடும் பிரிக்கப்படுகின்றன மேலாளர்கள் பங்குதாரர்களை ஏமாற்ற முயற்சிக்கும் கட்டுப்பாட்டுக்கு எதிராக உறவு இருக்கக்கூடாது இருவரின் நலனுக்காக அவர்கள் கைகோர்த்துச் செல்ல வேண்டும் எனவே மூத்த மேலாளர்கள் எப்போதுமே அதிக ஊதியம் பெற முயற்சிக்கிறார்கள் மேலும் அவர்கள் விரும்பும் எந்தவொரு முடிவையும் எடுக்க அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் அங்குதான் கட்டுப்பாடு தேவை அவர்களுக்கு ஊதியம் கிடைக்க வேண்டும் ஆனால் சரியான முறையில் அவர்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு சில கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் அதனால்தான் உங்களிடம் ஒரு பெருநிறுவன நிர்வாக அமைப்பு உள்ளது இப்போது உரிமையையும் கட்டுப்பாட்டையும் பிரிப்பதே ஆளுகை தேவைக்கு முக்கிய காரணம் இப்போது கட்டுப்படுத்தும் உரிமையாளர்களுக்கு அவர்களின் சொந்த ஆர்வம் உள்ளது என்ன நடக்கிறது என்பது முந்தைய புள்ளிவிவரத்தில் இரண்டு குழுக்கள் பங்குதாரர்கள் மற்றும் மூத்த மேலாளர்கள் இருப்பதைக் கண்டோம் ஆனால் பங்குதாரர்களுக்குள் பல குழுக்கள் உள்ளன உங்களிடம் ஒரு விளம்பரதாரர் குழு அல்லது கட்டுப்படுத்தும் குழு இருக்கலாம் இப்போது அவர்களிடம் கட்டுப்படுத்தும் பங்கு உள்ளது அவர்கள் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடிகிறது சிதறடிக்கப்படும் மற்றும் எந்த கட்டுப்பாடும் இல்லாத சிறிய பங்குதாரர்களின் பற்றாக்குறை உள்ளது எனவே இது பங்குதாரருக்கும் மேலாளர்களுக்கும் இடையிலான மோதல் மட்டுமல்ல பங்குதாரர்களுக்கு இடையில் பல குழுக்கள் உள்ளன முக்கிய குழு ஒரு கட்டுப்பாட்டு உரிமையாளர் இது பெரும்பாலும் ஒரு நீண்ட கால உரிமையாளர் மற்றும் அவர்களுக்கு நிறைய நிதி பலம் கிடைத்துள்ளது வணிகக் குழுக்களைப் பற்றிய பேச்சு பெரும்பாலும் எழுகிறது உதாரணமாக ஒரு பிர்லா குழு உள்ளது டாடா குழு உள்ளது ஒரு ரிலையன்ஸ் குழு உள்ளது இப்போது இந்த குழுக்கள் தங்கள் நிறுவனங்களில் பங்குகளை கட்டுப்படுத்துகின்றன என்பதோடு பங்குகளை கட்டுப்படுத்தாத பிற பங்குதாரர்கள் நிறைய உள்ளனர் மற்ற பங்குதாரர்களிடமிருந்தும் சில நேரங்களில் மூலோபாய பங்குதாரர்கள் உள்ளனர் அவர்கள் 5 சதவிகிதம் 10 சதவிகிதம் நிதி நிறுவனங்களைப் போன்ற 15 சதவிகிதம் அல்லது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களைப் போன்ற பெரிய பங்குகளைக் கொண்டிருக்கலாம் எனவே அவை முழு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் பகுதியளவு கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளன இப்போது பெரும்பாலும் கட்டுப்படுத்துவதற்கும் சிறிய பங்குதாரர்களுக்கும் இடையிலான மோதல் சில முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் கட்டுப்பாட்டாளர்கள் அரசு இந்தியாவில் செபி செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா என்று ஒரு கட்டுப்பாட்டாளர் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அமெரிக்காவில் எஸ் இ சி செக்யூரிட்டீஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்று ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கிறார் சிறிய பங்குதாரர்கள் பங்குதாரர்கள் கட்டுப்படுத்தும் பங்குதாரர்களால் அல்லது மேலாளர்களால் ஏமாற்றப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் தலையிட முயற்சிக்கிறார்கள் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் ஆளுகைக்கு மிக முக்கியமானவை இப்போது இது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது எனவே உரிமையாளர்கள் பங்குதாரர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்களுக்கு என்ன உரிமைகள் உள்ளன மிக முக்கியமானது அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைத்துள்ளது நிறுவனத்தை நிர்வகிக்க இயக்குநர்கள் குழுவை நியமிக்க அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு எனவே வருடாந்திர பொதுக் கூட்டத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டு குழு நியமிக்கப்படுகிறது அதுவே அவர்களின் முக்கிய உரிமை தவிர தணிக்கையாளர்களை நியமிப்பது இணைப்புகளுக்கான முக்கிய வணிக முடிவுகளை எடுப்பது அல்லது புதிய சிக்கலை உருவாக்குதல் சரியான பிரச்சினையுடன் வெளிவருவது அல்லது மிகப் பெரியது கடன் அளவு போன்ற பல விஷயங்களைச் செய்வதற்கு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையைப் பெற்றுள்ளனர் எனவே எந்தவொரு விஷயமும் பங்குதாரரின் ஒப்புதலைப் பெறுவதற்கு பொதுக் கூட்டத்திற்குச் செல்ல வேண்டும் எனவே இவை பங்குதாரர்களின் முக்கிய உரிமைகள் நிச்சயமாக பங்குதாரர்கள் இல்லாததால் பல முறை இவை காகிதத்தில் உள்ளன ஆனால் உண்மையில் வந்து தங்கள் உரிமையைப் பயன்படுத்த அவர்களுக்கு நேரமும் பணமும் இல்லை எனவே பெரும்பாலும் உரிமைகள் பங்குதாரர் குழுக்களைக் கட்டுப்படுத்தும் கைகளில் உள்ளன ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பங்குதாரராக ஒரு அமைப்பாக அவர்களுக்கு இந்த உரிமைகள் உள்ளன அடுத்து நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்கள் எனவே இயக்குநர்களுக்குள் எக்ஸிக்யூடிவ் நிர்வாகி மற்றும் நாண் எக்ஸிக்யூடிவ் இரண்டு குழுக்கள் உள்ளன நிர்வாகி முழுநேர மேலாளர்கள் அவர்கள் அன்றாட வணிக முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்தின் விவகாரங்களின் தலைமையில் உள்ளனர் தினமும் வராத வேறு வகை இயக்குநர்களும் உள்ளனர் அவர்கள் போர்டில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் குழு கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் அவை முக்கியமான முடிவுகளின் ஒரு பகுதியாகும் ஆனால் அவை முடிவுகளை நிறைவேற்றுவதற்கான செயல்பாட்டில் இல்லை நிர்வாக இயக்குநர்கள் முடிவுகளை எடுப்பதிலும் அவற்றை நிறைவேற்றுவதிலும் உள்ளனர் சரி எனவே பங்குதாரர் ஒரு குழு இரண்டாவது நாண் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் மூன்றாவது நிர்வாக இயக்குநர்கள் இப்போது நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்களுக்குள் 2 வகைகள் சுயாதீன மற்றும் சுயாதீனமற்ற இயக்குநர்கள் உள்ளனர் இப்போது சுதந்திரமற்ற இயக்குநர்கள் விளம்பரதாரர் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் உதாரணமாக உங்களில் பெரும்பாலோருக்கு ரிலையன்ஸ் தொழிற்சாலைகள் பற்றி தெரியும் என்று நினைக்கிறேன் இப்போது ரிலையன்ஸ் விளம்பரதாரர் குழுக்கள் யார் விளம்பரதாரர் குழு முகேஷ் அம்பானி குழு ஏனெனில் முகேஷ் அம்பானி மற்றும் குடும்பத்தினர் நிறுவனத்தில் முக்கிய பங்குகளை வைத்திருக்கிறார்கள் மற்றும் முகேஷ் அம்பானி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார் எனவே நிர்வாக இயக்குநர் பதவியைச் சேர்ந்தவர் அவர் முடிவை எடுக்க முடிகிறது மேலும் அவர் நிறுவனத்தின் உண்மையான இயக்கத்தின் பொறுப்பாளராகவும் உள்ளார் இப்போது நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநரில் முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானி இருக்கிறார் அவர் அன்றாட மேலாளர் அல்லது நிர்வாக இயக்குனர் அல்ல ஆனால் அவரை சுதந்திரமாக கருத முடியாது ஆனால் அவர் அம்பானி குடும்பத்தைச் சேர்ந்தவர் அதனால்தான் அவர் ஒரு சுதந்திரமற்ற ஆனால் நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர் அதைப் பெறுகிறீர்களா பின்னர் சுயாதீன இயக்குநர்கள் உள்ளனர் எனவே இவர்கள் சார்ட்டட் கணக்காளர்கள் அல்லது காஸ்ட் கணக்காளர்கள் அல்லது வக்கீல்கள் அல்லது பேராசிரியர்கள் போன்ற பலமுறை குழுவில் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் உரிமையாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது ஆனால் மூலோபாயத்தைப் பற்றிய சுயாதீனமான பார்வையை வழங்குவதற்காக குழுவில் இருக்கை உள்ளது இந்த மக்கள் நாண் எக்ஸிக்யூடிவ் சுயாதீன இயக்குநர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே நீங்கள் பெறுகிறீர்களா எனவே இவை முக்கிய குழுக்கள் சுயாதீன இயக்குநர்களும் நடத்தை தரத்தை பராமரிக்க வேண்டும் எனவே நிறுவனத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் இந்த இருக்கை குழுவில் உள்ள அவர்கள் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் எனவே அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க முடிகிறது மேலும் நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் அவர்களுக்கு சில சோதனைகள் இருக்க வேண்டும் குறைந்த பட்சம் தவறான விஷயங்கள் நடக்காது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் இது சுயாதீன நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதைப் பெறுகிறீர்களா எனவே இது முக்கிய அமைப்பு இப்போது இங்கே வரைகலை வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் குழுவை நியமிக்கும் பங்குதாரர்களை இங்கே காணலாம் வாரிய பயிற்சியாளர் நிறுவனத்தின் வழக்கமான இயக்கத்திற்கு மூத்த மேலாளர்களை நியமிக்கிறார் மூத்த மேலாளர்கள் இன்டர்ன் நிறுவனத்தின் ஊழியர்களை நியமிக்கிறார் ஆகையால் தணிக்கையாளர்கள் இருப்பதை நீங்கள் அறிந்துகொள்வதற்கான செயல்பாட்டைப் பொறுத்தவரை இது உள்ளது தணிக்கையாளர்கள் யார் தணிக்கையாளர்கள் நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கைகளை சான்றளிக்கும் சுயாதீன வல்லுநர்கள் இந்தியாவில் சார்ட்டர்ட் கணக்காளர்கள் தணிக்கையாளர்கள் இப்போது ஆடிட்டர்கள் யாரைப் புகாரளிப்பார்கள் நிறுவனத்தில் மோசடி இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அவர்கள் தணிக்கை செய்யும்போது சில மோசடி இருப்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் இப்போது இயக்குநர்கள் குழு மோசடியில் ஈடுபட்டுள்ளது அல்லது மூத்த மேலாளர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் யார் அறிக்கை அளிப்பார்கள் அவர்கள் மீண்டும் சென்று போர்டுக்குச் சொல்வார்களா ஏனென்றால் அவர்களால் சென்று அனைத்து பங்குதாரர்களிடமும் சொல்ல முடியாது பங்குதாரர்கள் வெவ்வேறு இடத்தில் சிதறியுள்ளனர் எனவே குழுவிற்குள் தணிக்கைக் குழு அமைக்கப்படுகிறது மேலும் தணிக்கைக் குழுவில் பெரும்பான்மை நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்கள் இருக்க வேண்டும் எனவே தணிக்கையாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை தணிக்கைக் குழுவிற்கு தெரிவிக்க முடியும் எனவே தணிக்கைக் குழு என்பது குழுவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தணிக்கையாளர்கள் இடைக்கால அறிக்கையிடல் செய்யும் குழுவின் செயல்பாட்டைக் கவனிக்க வேண்டும் இது இடைக்கால அறிக்கை இறுதி அறிக்கையிடல் தணிக்கையாளர்கள் பங்குதாரர்களுக்கு நேரடியாகச் செய்வார்கள் ஆனால் அது AGM இல் உள்ளது நீங்கள் பெறுகிறீர்களா இந்த விஷயங்கள் நிகழும்போது தணிக்கையாளர்கள் தங்கள் அறிக்கைகளை தணிக்கைக் குழுவுக்கு வழங்குவார்கள் அவர்கள் குழுவின் செயல்பாட்டைக் கவனிக்கவில்லை இப்போது நாம் ஏற்கனவே விவாதித்தபடி குழுவிற்குள் 2 வகையான இயக்குநர்கள் எக்ஸிக்யூடிவ் மற்றும் நாண் எக்ஸிக்யூடிவ் உள்ளனர் நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்கள் நிறுவனத்தை இயக்கும் நிர்வாக இயக்குநர்கள் மீது கண்காணிப்பு செயல்பாட்டைச் செய்வதாகும் எனவே நிர்வாக இயக்குநர்கள் நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்களுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் இது ஒட்டுமொத்த கட்டமைப்பு நீங்கள் காத்திருக்கிறீர்களா இப்போது எனது வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையை பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள் இயக்குநர்கள் குழு பிரிவுக்குச் செல்லவும் அவர்கள் குழுவின் பட்டியலைக் கொடுத்திருப்பார்கள் அந்த பட்டியலில் நிர்வாக மற்றும் நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர்கள் ஒரு வகை இருக்கும் எனவே அந்த வழியாக செல்லுங்கள் பல்வேறு வகையான இயக்குநர்களைப் பாருங்கள் இப்போது மேலும் கட்டமைப்பில் ஆளுகைக்கு சில முக்கிய அமைப்பு பொறுப்புக்கூறக்கூடிய ஒரு குழு இருப்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் அது பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு CEO மற்றும் குழு உள்ளது இது செயல்படுத்தும் அமைப்பு மற்றும் வருடாந்திர பங்குதாரர்கள் கூட்டம் உள்ளது எனவே பங்குதாரர்கள் ஒவ்வொரு முறையும் சந்திக்க முடியாது அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சந்திக்கிறார்கள் அங்குதான் அவர்கள் குழுவின் நடத்தையை மதிப்பாய்வு செய்கிறார்கள் இப்போது கார்ப்பரேட் கவர்னன்ஸ்'சில் இன்னும் சில சிக்கல்கள் ஒரு முக்கியமான பிரச்சினை வாரிய பன்முகத்தன்மை இப்போது குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் நிறுவனத்தின் முடிவெடுப்பது அவ்வளவு சரியானது அல்ல என்று அவர்கள் நினைப்பார்கள் அதனால்தான் போர்டில் உங்களுக்கு வெவ்வேறு வகையான நபர்கள் தேவை எனவே கடந்த பல ஆண்டுகளாக இருக்கும் கோட்பாடுகள் உங்களுக்கு வேறுபட்ட வாரியம் தேவை என்ற நிலை உருவாகி வருகின்றன அதனால்தான் குடும்பத்திலிருந்து வெளியே அல்லது விளம்பரதாரருக்கு வெளியே உங்களுக்கு சில சுயாதீன இயக்குநர்கள் தேவை இப்போது பெண் இயக்குநர்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் உள்ளது எனவே நீண்ட காலமாக அனைத்து போர்டுகளும் ஆண்கள் ஆதிக்கமே உள்ளது இப்போது அதிகமான பெண்கள் குழுவில் சேர்க்கப்படுகிறார்கள் பணியாளர் பிரதிநிதிகள் அல்லது இன்னும் சில குழுக்களின் பிரதிநிதிகள் போன்ற பன்முகத்தன்மையைக் கொண்டுவருவதற்கான பிற வழிகளும் உள்ளன இப்போது நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி 2 முக்கிய பதவிகள் உள்ளன தலைவர் என்பது பங்குதாரர்களின் அமைப்பிற்கு தலைமை தாங்கும் நபர் மற்றும் இயக்குநர்கள் குழு மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது தலைமை நிர்வாக இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரி வழக்கமான அன்றாட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர் இப்போது அதே நபர் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கலாம் ரிலையன்ஸ் விஷயத்தைப் போலவே முகேஷ் அம்பானியும் தலைவராக இருக்கிறார் அவர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார் சில குழுக்கள் ஒரு பிரிவினை செய்துள்ளன அவை நடவடிக்கைகளை கவனிக்க தலைவராக ஒரு தனி நபரைக் கொண்டுள்ளன வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தலைமை நிர்வாக அதிகாரி உதாரணமாக பெரும்பாலான வங்கிகள் தலைவர் வேறு தலைமை நிர்வாக அதிகாரி வேறு டாடா குழுமத்தில் ரத்தன் டாடா அனைத்து டாடா குழும நிறுவனங்களின் தலைவராக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அவர் எந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் அல்ல தொழில்முறை தலைமை நிர்வாக அதிகாரிகள் உள்ளனர் இப்போதெல்லாம் டி எஸ் போன்ற சில நிறுவனங்களுக்கு தலைவர் கூட டாடா குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல ஆனால் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக 2 வெவ்வேறு நபர்கள் செயல்படுகிறார்கள் பிரிப்பதன் சில நன்மைகள் உள்ளன இது தேவையில்லை என்றாலும் இவை சில சிக்கல்கள் அடுத்தது தணிக்கைக் குழு நடவடிக்கைகளை கண்காணிக்க தணிக்கைக் குழு இங்கே உள்ளது என்று நாம் ஏற்கனவே விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் எனவே தணிக்கைக் குழுவில் நாண் எக்ஸிக்யூடிவ் இயக்குநர் மற்றும் நிதி இயக்குனர் உள்ளனர் ஏனெனில் நிதி அறிக்கைகள் நிதி அறிக்கைகளைப் புரிந்துகொள்ள அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கருதுகின்றனர் ஆனால் நிதி இயக்குநருக்கு தணிக்கைக் குழுவில் எந்த வாக்களிக்கும் உரிமையும் இல்லை CFOவின் பங்கும் முக்கியமானது CFO தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பதால் நிதிநிலை அறிக்கைகளை முறையாக தயாரிப்பதற்கு CFO பொறுப்பு தலைமை நிர்வாக அதிகாரிக்கு நிச்சயமாக நேரம் இருக்காது எல்லாவற்றிற்கும் தலைமை நிர்வாக அதிகாரி பொறுப்பேற்கிறார் ஆனால் நிறுவனத்தின் நிதிக் குழுவுக்கு தலைமை தாங்க CFO ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது இயக்குனரின் சுதந்திரம் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் தணிக்கையாளர்களின் சுதந்திரமும் மிக முக்கியமானது எனவே இங்கே பங்குதாரர்களால் தொழில்நுட்ப ரீதியாக நியமிக்கப்பட்ட தணிக்கையாளர்களை நாம் பெற்றுள்ளோம் ஆனால் தணிக்கையாளர்கள் குழுவின் அனைத்தையும் கேட்டால் சுதந்திரம் இழக்கப்படுகிறது அதனால்தான் ஆடிட்டர் நிறுவனத்திற்கு பிற சேவைகளை வழங்கக்கூடாது என்பது போன்ற சில கொள்கைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன எனவே அந்த கணக்காய்வாளர் சுயாதீனமானவர் அதே தணிக்கையாளர் பல ஆண்டுகளாக தணிக்கை செய்தால் அவர்கள் மிகவும் பரிச்சயமானவர்கள் எனவே உங்களுக்கு ஆடிட்டர்களின் சுழற்சி தேவை எனவே இந்த பல்வேறு கொள்கைகளைப் போலவே கார்ப்பரேட் ஆளுகையிலும் புதிய கொள்கைகள் வருகின்றன சந்தை கார்ப்பரேட் கட்டுப்பாடு எனப்படும் இன்னும் ஒரு வகை கட்டுப்பாடு உள்ளது இப்போது நிறுவனம் சரியாக இல்லை என்றால் இப்போது வாக்களிக்கும் பங்குகளுக்கு ஒரு சந்தை மதிப்பு உள்ளது அது இறுதி கட்டுப்பாட்டை அளிக்கிறது எனவே நிறுவனம் ஒளிவுமறைவின்றி செயல்படாவிட்டால் மோசடிகள் இருந்தால் முறையற்ற நிர்வாகம் இருந்தால் செய்தி சந்தைக்குச் செல்லும் மற்றும் பங்குச் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளுக்கான தேவை குறையக்கூடும் எனவே நிறுவனத்தின் விலை குறையக்கூடும் இது இயக்குநர்களுக்கு சில இடர்பாடு கொண்டுவருகிறது நீங்கள் செயலில் இரண்டாம் நிலை சந்தையைப் பெற்றிருந்தால் அது சாத்தியமாகும் ஏனெனில் சில சோதனைகள் இருக்கும் ஏனெனில் இது மேலாளர்கள் சோம்பேறிகளாக மாறுவதைத் தடுக்கிறது அல்லது சுயநல அல்லது நெறிமுறையற்ற நடைமுறைகளைப் பின்பற்றுவதைத் தடுக்கும் அதைப் பெறுகிறீர்களா ஏனெனில் அவற்றின் பங்கு விலைகள் குறையும் ஆனால் அது மட்டும் அல்ல மேலும் பங்கு விலை அதிகமாக குறைந்தால் மற்ற குழுக்கள் இணைப்புகள் மற்றும் ஒருங்கிணைப்புகளின் மூலம் இருக்கும் நிறுவனத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் ஏனெனில் இப்போது அது அவர்களிடமிருந்து ஒரு மலிவான நிறுவனமாக மாறும் எனவே இணைப்பிற்கான செயலில் சந்தை இருந்தால் அது விளம்பரதாரர்களை மேலும் அச்சுறுத்துகிறது ஏனென்றால் அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் மற்ற நிறுவனங்கள் கையகப்படுத்தலாம் மற்றும் அவற்றை அகற்றி தங்கள் சொந்த மேலாளர்களை வைக்கலாம் என்ற அச்ச காரணி அவர்களுக்கு உள்ளது அதைப் பெறுகிறீர்களா எனவே இது பெருநிறுவன நிர்வாகத்தின் ஒரு முக்கியமான மற்றும் சக்திவாய்ந்த வழிமுறையாகும் எனவே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் முக்கியமான கொள்கைகள் என்ன கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பு என்ன என்பதை சுருக்கமாகச் சொல்ல முயற்சித்தோம் எனவே நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் நாம் இங்கே முடித்துக்கொள்வோம்